வழக்காய்வைப் பயன்படுத்தி ஒரு பயிற்சித் திட்டத்தை எப்படி நடத்துவது மற்றும் அவ்வழக்காய்வைப் பகுப்பாய்வு செய்வதற்கு பயிற்சியாளருக்கு உதவிக்குறிப்புகளை வழங்குவதன் மூலம் அந்த குறிப்பிட்ட சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் வழக்காய்வை நாம் தொடர முடியும் முந்தைய தொகுதியின் அமர்வில் கட்டமைப்பின் குறிக்கோள்கள் என்ன என்பதை பற்றி விவாதிப்போம் மேலும் முக்கியமான கேள்விகளை அடையாளம் காண வழக்காய்வை முதலிலிருந்து இறுதிவரை எளிமையாக அறிந்துகொள்ள வழக்காய்வைப் திரும்ப திரும்ப படித்து அதை சுருக்கமாக குரைத்து புரிந்து கொண்டோம் ஏனென்றால் வழக்காய்வைப் பகுப்பாய்வு செய்வதற்கு வழக்காவின் முதல் பகுதி மற்றும் இறுதி பகுதிகள் மிக முக்கியமான தகவல்களைத் தருகின்றன அதனால் அதை கவனமாக மதிப்பிட்டு ஆலோசனையை வழங்குகிறோம் இப்போது இந்த செயல்முறையின் இரண்டாம் பகுதியில் நாம் லேபிளிங் பற்றி பேசுவோம் லேபிளிங்கில் உள்ள உண்மைகள் என்ன மேலும் அதில் இருக்கும் முக்கிய புள்ளிகளின் உண்மைகள் என்ன வழக்காய்வின் விளிம்பில் இருக்கும் பொதுவான உண்மைகளை சமன் செய்யுங்கள் மேலும் வழக்காய்வின் வெவ்வேறு பொதுவான விளிம்பு என்ன அதன் முக்கியமான உண்மைகள் என்ன மேலும் தொழில்துறையுடன் தொடர்புடைய தொழில் என்ன அதன் முக்கியமான உண்மைகள் உள்ளனவா என்று அறியவேண்டும் தொழில் போட்டியின் சூழ்நிலை அல்லது எதிர்கால போட்டி அல்லது கடந்தகால போட்டி அல்லது தற்போதைய போட்டி பற்றி வழக்காய்வு என்ன கூறுகிறது மேலும் இந்த குறிப்பிட்ட வழக்காய்வின் வலிமை அதன் நேர்மறையான புள்ளிகள் சாட்சிகள் மற்றும் எதிர்மறையான புள்ளிகள் வழக்காய்வில் உள்ளது என்பதை குறித்து பேச உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட வழக்காய்வின் செயல்முறையானது லேபிளிங்கை எவ்வாறு கற்பிப்பது என்பது பற்றி விவரிக்கும் லேபிளிங்கில் நான் குறிப்பிட்டுள்ளபடி முதலடியில் அதன் உண்மைகள் என்ன இருக்கும் முதலடி வழக்காய்வின் விளிம்பில் உள்ள உண்மைகளை லேபிளிடுவோம் எனவே நாம் வழக்காய்வை முதல் முறையாக வாசிக்கலாம் ஆனால் முதல் வாசிப்பு அவ்வளவு முழுமையயாக புரியாது எனவே நாம் இரண்டாவது வாசிப்புக்குச் செல்ல வேண்டும் இப்போது வழக்காய்வைப் புரிந்துகொள்ளும் நிலையில் இருப்போம் மேலும் வழக்காய்வைப் நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தால் பெயரிடலை உருவாக்கி வழக்காய்வில் உள்ள உண்மைகளுக்கு பெயரிடலாம் எனவே நாம் வழக்காய்வைப் படித்து சுருக்கி எழுதுகின்ற போது அது வழக்காய்வின் விளிம்பில் சுருக்கபட்ட கருத்தை பயன்படுத்துவதைக் குறிக்கிறது அதாவது எம் இ மைக்ரோ ஸ்மால் மற்றும் மீடியம் எண்டர்பிரைஸ் போன்ற சுருக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த குறிப்பிட்ட வழக்காய்வில் இந்த குறிப்பிட்ட பயிற்சியாளரால் சுருக்கமாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இவ்வழக்காய்வின் இரண்டாவது பத்தியில் உள்ள முக்கிய வாக்கியத்தை அடிக்கோடிட்டுக் காட்டி பத்தி எதுவாக இருந்தாலும் அதன் முக்கிய வாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அதை எழுத முடியும் இந்த வழக்காய்வில் இருக்கும் முக்கிய வாக்கியங்களை பகுப்பாய்வு செய்யும் போது இந்த குறிப்பிட்ட வழக்காய்வை எவ்வாறு ஆய்வு செய்யப்படுகின்றன என்பதை பற்றியும் இந்த பத்தியில் உள்ள முக்கிய வாக்கியங்களைப் பற்றியும் தொடர்ந்து எழுதுவோம் எனவே லேபிளிங்கின் அடிப்படையில் நாம் அதை தேட முயற்சி செய்து அதன் முக்கியமான உண்மைகளை அடையாளம் காண வேண்டும் சொல் அல்லது சொற்றொடரின் சுருக்கம் சுருக்கங்கள் இருக்கலாம் பத்தியில் உள்ள முக்கிய வாக்கியங்களை அடிக்கோடிட்டுக் காட்டலாம் எனவே வழக்காய்வை மீண்டும் பகுப்பாய்வு செய்யும் போது நாம் மேலும் வாசித்து பார்க்க தேவையில்லை மேலும் முக்கியமான வாக்கியங்களை அடிக்கோடிட்டுக் காட்டுவதன் மூலம் நாம் வழக்காய்வின் பகுப்பாய்வை அறிந்துகொள்ள செய்யலாம் மேலும் பொதுவான லேபிளிங் பற்றி பார்ப்போம் எனவே பொதுவான சிக்கல்கல் தொழில்துறை வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒட்டுமொத்த போக்குகள் பின்னால் உள்ள மேக்ரோ என்விரோன்மெண்டில் அடங்கும் எனவே இவ்வைஅனைத்தும் பொதுவான அவதானிப்புகளாக இருக்கலாம் அதை எப்படி செய்வது மதிப்புரைகள் அல்லது சரிபார்ப்பு பட்டியல் எதுவாக இருந்தாலும் சிக்கல்களின் வகைகளை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் பின்னர் வாடிக்கையாளர்களுடன் தொடர்புடைய ஒட்டுமொத்த போக்குகள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தொடர்பான வகைகளை நாம் கண்டுபிடித்து சரிபார்ப்பு பட்டியலை மதிப்பாய்வு செய்து அனைத்து சிக்கல்களையும் அடையாளம் காண வேண்டும் இது ஒரு நிறுவனமோ அல்லது தொழில்துறை சார்ந்தததோ அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இவை பொதுவானவை எனவே இங்கு பங்கேற்பாளருக்கு நீங்கள் மிதமான செயல்முறையுடன் செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட வேண்டும் மிதமான செயல்முறை என்றால் என்ன சமூக பொருளாதார சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப மற்றும் அரசியல் பிரச்சினைகள் சட்டப் பிரச்சினையாக இருக்கலாம் என்பதையும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் இங்கு சட்ட சிக்கல்கள் இருக்கலாம் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே சிக்கல்கள் சமூக பொருளாதார அரசியல் சட்ட தொழில்நுட்ப மற்றும் சுற்றுச்சூழலில் இருக்கலாம் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தால் முக்கிய புள்ளிகளை முன்னிலைப்படுத்தும் செயல்முறைகள் என்ன இருக்க வேண்டும் என்பதை நாம் இதன்முலம் அறிந்துகொள்ளலாம் எனவே முதலில் வழக்காய்வை வாசித்து அதிலிருக்கும் முக்கியமான கருத்தை அடிக்கோடிட்டுக் காட்ட வேண்டும் பின்னர் சுருக்கிய கருத்து எதுவாக இருந்தாலும் அந்த கருத்துகளை கீழே குறிப்பிடப்பட வேண்டும் இப்போது இங்கே இதுதான் சமூக பிரச்சினை அதாவது இரட்டை வருமானம் கொண்ட குடும்ப பிரச்சினை பெண்கள் அதிகாரம் தொடர்பான மற்றும் குழந்தைத் தொழிலாளர் தொடர்பான சமூகப் பிரச்சினைகள் இருக்கலாம் எனவே இவ்வகை பிரச்சினைகள் அனைத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சட்ட சிக்கல்களும் தொழிற்சாலைகள் சட்டத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் தொழில்துறை தகராறு சட்டம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு சட்டத்துடன் தொடர்புடையது என்றால் இவ்வகை வேறுபட்ட சிக்கல்கள் இருந்தால் சட்ட சிக்கல்களை முன்னிலைப்படுத்தப்படலாம் தொழில்நுட்பத்தில் மாற்றம் ஏற்பட்டால் தொழில்நுட்ப சிக்கலில் கவனம் செலுத்த வேண்டும் பின்னர் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால் அங்குள்ள பல்வேறு தொழில்நுட்ப சிக்கல்கள் என்ன என்று இவை அனைத்தும் தொழில்நுட்ப சிக்கல்களுக்கு பொருத்தமான மற்றும் முக்கியமான சிக்கல்களாக இருக்கின்றன அதுவும் பொது பிரிவில் குறிப்பிடப்பட வேண்டும் இப்போது தொழில்துறை பிரிவில் உள்ள உண்மைகளுக்கு நாம் பெயரிடலாம் மூன்றாவது என்னவெனில் வழக்காய்வின் கீழ் உள்ள குறிப்பிட்ட தொழிற்துறையை அது பாதிக்கும் ஆகவே இது எந்தவொரு சிக்கலுடனும் தொடர்புடையது என்று பார்க்க வேண்டும் எனவே இந்த வழக்காய்வு விமானத் தொழிலுக்கு தொடர்பானது என்று வைத்துக் கொள்வோம் எனவே அந்த விஷயத்தில் சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் எனவே விமான நிறுவனங்களில் என்ன நடக்கிறது இந்தியா போன்ற நாட்டில் உள்ள விமானத் தொழில் மற்றும் அதன் குறைந்த பொருளாதார பட்ஜெட்டை பற்றி நாம் பேசுகிறபோது அரசாங்க விமானப் போக்குவரத்துத் துறையான ஏர் இந்தியாவைப் பற்றி பேசுகிறோம் மேலும் நாம் தனியார் விமானத் தொழில் பற்றியும் பேசுகிறோம் எனவே இந்தத் தொழில்கள் அனைத்தை பற்றியும் பேசுவோம் சரியா பங்கேற்பாளர்கள் இந்தியர்களாக இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட விமானத் தொழில் வழக்காய்வை கருப்பொருளாக எடுத்துக்கொண்டு பேசுகிறோம் இந்திய வழக்காய்வை நாம் எடுத்துக்கொண்டால் அதன் செயல்முறை மற்றும் அணுகுமுறை அப்படியே இருக்கும் ஆனால் நான் இங்கு சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸின் வழக்காய்வின் உதாரணத்தை எடுத்து கூறயிருக்கிறேன் எனவே இந்த வழக்காய்வை நாம் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இங்கு தொழில்துறை சூழ்நிலை உலகளாவிய சூழ்நிலை மற்றும் தேசிய சூழ்நிலை ஆகியவை பற்றி பரிசீலிக்கப்படும் நிறுவனங்களில் இருப்பது பொதுவான சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் அல்ல எனவே இங்கே நாம் எந்தவொரு குறிப்பிட்ட நிறுவன சிக்கலையும் பற்றி பேச மாட்டோம் மாறாக விமானத் தொழில்த்துறை லாபமயிட்டுதா இல்லையா மேலும் அதன் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் என்ன விமானத் தொழில்த்துறை எந்த கட்டத்தை கடந்து செல்கிறது எனவே இது தொழில் சார்ந்த கருத்துகளாக இருக்கும் தொழில் ஒருங்கிணைப்பு தொழில்துறையின் இலாபத்தன்மை மேலும் குறிப்பிட்ட நிறுவனத்தில் பின்பற்றப்படும் பொதுவான உத்திகள் மற்றும் ஒரு தொழிற்துறையிலிருந்து மற்றொரு தொழித்துறைக்குள்ள வேறுபாடு சந்தை வளர்ச்சி மற்றும் அனைத்து சிக்கல்களும் கவனத்தில் கொள்ளப்படும் மேலும் இவ்வைகையான வேறுபட்ட உத்திகள் மற்றும் பொதுவான உத்திகள் வேறுபாடுள்ள சந்தை வளர்ச்சி நீர்ப்பாசனத் தொழிலுக்கு குறிப்பிட்டதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பல சமயங்களில் இந்திய விமானத் தொழிலில் வேறுபட்ட செலவின் அடிப்படையில் குறைந்த விலை விமானத் தொழிலில்துறை இருப்பதைக் காணலாம் எனவே அந்த குறிப்பிட்ட விமானத் தொழில்துறை தொடர்பான முக்கிய விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதில் தனிப்பட்ட போட்டியாளர் தரவுகள் இல்லை ஆனால் இங்கே நாம் ஒரு குறிப்பிட்ட தொழிற்துறையைப் பற்றி பேசவில்லை ஆனால் இங்கு விமானத் துறையில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி பேசுகிறோமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட போட்டியாளர் பற்றியல்ல போட்டியாளர்கள் பற்றி அடுத்த அமர்வில் விவாதிக்கப்படுவார்கள் அப்பொழுது போட்டியாளர்களுக்கு லேபிளிங் செய்யப்படுவார்கள் குறிப்பிட்ட அடையாளத்தைப் பொறுத்து லேபிளிங் போட்டி இருக்கும் அதாவது இந்த குறிப்பிட்ட தொழிற்துறையின் கீழ் போட்டியிடும் நிறுவனங்கள் குறிப்பிட்ட அடையாளம் மற்றும் மாநிலத் துறையில் போட்டியாளர்கள் தொடர்பான தரவுகள் இருக்கும் எனவே கூறப்பட்ட குறிப்பிட்ட தொழில் போட்டியின் தரவு எதுவாக இருந்தாலும் நாம் விவாதிக்கலாம் ஏனென்றால் தொழில்துறையின் ஒரு குறிப்பிட்ட தன்மையைப் பற்றி நாம் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் இருக்கும் பொதுத் தொழில் விழிப்புணர்வு போட்டியாளர்களின் தரவு சந்தைப்படுத்துதலின் தரவு வணிக யுக்தியின் தரவு ஆகியவற்றுடன் தொடர்புடையது எனவே குறிப்பிட்ட தொழில்துறையில் உள்ள போட்டியாளர்களுடன் தொடர்புடைய தரவு என்ன என்பதை நாம் அறிய முயற்சிக்கலாம் போட்டியாளர்களின் பெயர்கள் சந்தைப் பங்குகள் லாபம் மற்றும் அதன் பிரத்யேக யுக்தி ஆகியவை அடங்கும் எனவே அதில் உள்ள பல்வேறு பிரச்சினைகள் இருக்கும் அதை பற்றி இவ்வழக்காய்வு பேசும் குறிப்பிட்ட தொழில்துறையின் போட்டியாளர்கள் யார் என்பதை அறிய வேண்டும் இங்கு ஒரு உள்நாட்டு போட்டியாளர்களோ அல்லது சர்வதேச போட்டியாளர்களோ இருக்கலாம் எனவே போட்டியாளர்களின் பெயர்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் இதனால் அவர்களின் சந்தை பங்கு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே சந்தைப் பங்கைப் பற்றி நாம் பேசும்போது இந்த குறிப்பிட்ட தொழிற்துறையின் சந்தைப் பங்கு என்ன என்பது மிகவும் முக்கியமானது இவ்விஷயத்தில் குறிப்பிட்ட தொழிற்துறையின் சந்தைப் பங்கு என்ன சிங்கப்பூர் சர்வதேச விமான நிறுவனம் போட்டியாளர்களின் சந்தைப் பங்கின் நிலை என்ன என்று பார்க்கிறது எனவே நாம் கண்டுபிடிக்க வேண்டிய சந்தைப் பங்கு இரண்டையுமே நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அது லேபிளிங்கின் முக்கியதுவம் கொண்டதாக இருக்கும் எனவே அதை சமன் செய்ய வேண்டும் பின்னர் லாபம் பற்றி பார்ப்போம் குறிப்பிட்ட நிறுவனம் லாபத்தை அடைகிறதா இல்லையா அது லாபத்தை அடைந்தால் அதன் காரணங்கள் என்ன வழக்கு ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ள காரணங்கள் உள்ளதா தொழில் நிறுவனம் லாபத்தை அடையவில்லை என்றால் அதன் காரணங்கள் என்ன பின்னர் இலாபத்திற்கு இடையூறாக இருக்கும் காரணங்களை அடையாளம் காணவேண்டும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட போட்டியாளர்களால் பின்பற்றப்பட வேண்டிய குறிப்பிட்ட உத்திகளைப் பற்றியதாகும் அப்போது தொழில்போட்டியில் அவர்கள் அந்த குறிப்பிட்ட யுக்தியை பின்பற்றினார்களா அல்லது இவ்வகை தொழில்போட்டியை சமாளிப்பதற்கான புதுவிதமான உத்திகளை அவர்கள் கடைப்பிடித்திருக்கிறார்களா இல்லையா அவர்கள் கையாளும் நீல கடல் உத்திகள் சிவப்பு கடல் உத்திகள் இலாபத்தை உருவாக்குமா அல்லது தொழில்துறைக்கேற்ற புதிய உத்திகளை கொண்டு வந்திருக்கிறார்களா ஆக புதிய உத்திகள் மற்றும் லேபிளிங்கைக் கடைப்பிடிப்பதன் மூலம் லாபத்தை அதிகப்படுத்தலாம் அல்லது தொழில்போட்டிக்கு பொருந்தக்கூடிய உத்திகள் கையாளப்பட வேண்டும் உங்கள் நிறுவனத்தை போட்டியாளர்களுடன் ஒப்பிடக்கூடிய முக்கிய பரிமாணங்களைப் பற்றி சிந்திக்கத் தொடங்குங்கள் எனவே வளங்களுடன் தொடர்புடையது பற்றி நான் கூறுவதைப் போல நாம் கண்டுபிடிக்கக் கூடியவற்றின் முக்கிய பரிமாணங்களைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கலாம் முக்கிய பரிமாணங்கள் மனித வளம் இயந்திரம் பொருள் பணம் செயல்முறை மற்றும் நேர மேலாண்மை பற்றியதாக இருக்கலாம் அங்குள்ள மனித சக்தி என்ன என்னவகையான தொழில்நுட்பம் உள்ளது நிதி நிலை என்ன என்ன வகையான பொருள் சிக்கல்கள் உள்ளன என்ன வகையான செயல்பாட்டு முறைகள் பயன்படுத்தப்படுகிறது மேலும் என்ன வகையான நேர மேலாண்மை கையாளப்படுகிறது இந்த குறிப்பிட்ட நேர நிர்வாகத்தை நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு எவ்வாறு பயன்படுத்துகின்றன எனவே இவை அனைத்தையும் நீங்கள் நிறுவனம் மற்றும் போட்டியாளர்களின் பரிமாணங்களோடு ஒப்பிடலாம் இவைதான் முக்கிய பரிமாணங்களாகும் அடுத்தது இந்த குறிப்பிட்ட வழக்காய்வு நிறுவன வலிமை பற்றியதாகும் சிங்கப்பூர் சர்வதேச விமான நிறுவனத்திற்கு சாதகமானதாக எது இருந்தாலும் அது இந்த நிறுவனத்திற்கு சாதகமாகத் தோன்றுகிறது என்பதைக் இதன்முலம் அறியமுடிகிறது பயிற்சியாளராகிய எங்களுக்குத் தெரியாவிட்டாலும் கூட வழக்காய்வில் குறிப்பிடப்பட்டால் அது இறுதியில் ஒரு பலமாக சேர்க்கப்படும் பல முறை இது பலமாக இருக்காது என்பதைக் நாம் காண்போம் ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது நாம் செய்ய வேண்டியது இதுதான் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் சிக்கல்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் மேலும் போட்டியாளர்களுக்கு இணையாக நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் இது வழக்காய்விலுள்ள பலங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதைக் அறிய வேண்டும் நிச்சயமாக அது தான் வழக்காய்வின் வலிமை என்று நாம் சொல்ல வேண்டும் பலவீனங்கள் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கு எதிர்மறையாகத் தோன்றும் எந்தவொரு உண்மைகளும் எனவே இந்த குறிப்பிட்ட பலவீனத்துடன் என்ன நடக்கிறது என்றால் அந்த பலவீனங்கள் எதிர்மறையாகத் தோன்றும் பின்னர் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன் எப்படி என்ன மாதிரியான எதிர்மறைகள் அங்கு உள்ளன எந்தவொரு யுக்தியும் தீர்வையும் நாம் தீர்மானிக்கும் போதெல்லாம் தீர்வு என்னவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவை யுக்தியை இயக்கும் போது முடிந்தவரை பல பலவீனங்களை அடையாளம் காணும்போது மிகவும் கவனமாக இருங்கள் தீர்வு என்பது உத்திகளாக இருக்கும் எனவே நாம் தீர்மானிக்கும் தீர்வு அல்லது உத்திகள் எதுவாக இருந்தாலும் அவை அந்த குறிப்பிட்ட உத்திகளை இயக்க வேண்டும் அவை எவ்வாறு செயல்படப் போகின்றன என்று பார்ப்போம் இது நிறுவன நிலையில் மட்டுமே உள்ளது ஆனால் தொழில் நிலையில் அல்ல எனவே அந்த விஷயத்தில் நிறுவன அமைப்பு எதுவாக இருந்தாலும் பலம் மற்றும் பலவீனங்களைக் கொண்டிருக்கிறது என்பதைக் அறிகிறோம் அது நிறுவன நிலையில் உள்ளது ஆனால் இது ஒட்டுமொத்த தொழில் நிலையிற்கும் இல்லை ஏனெனில் நாங்கள் அந்த குறிப்பிட்ட நிறுவன அமைப்பின் யுக்தியின் அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்கிறோம் எனவே இது நிறுவன நிலையில் அல்ல தொழில்துறை நிலையிலும் அல்ல இந்த குறிப்பிட்ட கட்டமைப்பின் வடிவத்தில் வழக்கு டெம்ப்ளட்ஸை குறித்து விவாதிப்போம் இப்போது நாம் பெயரிடுதல் பற்றி பார்ப்போம் இது பொதுவான சூழல் சரிதானே பின்னர் தொழில்துறை மற்றும் வணிக போட்டி பற்றி பார்ப்போம் எனவே இந்த பெயரிடுதல் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் பொது சூழல பற்றி பேசுகிறோம் மேலும் மனம் இதைபற்றியும் பேசுகிறோம் அதாவது தொழில்துறை மற்றும் தொழில் போட்டிகளைப் பற்றி பேசுகிறோம் பின்னர் தொழில்துறையின் வலிமை மற்றும் அதன் பலவீனம் பற்றி வழக்காய்வில் உள்ள பெயரிடுதல் பற்றியும் விவாதிக்கிறோம் எனவே பொது சுற்றுச்சூழல் தொழில் போட்டி அதன் வலிமை மற்றும் பலவீனங்கள் பற்றிய தகவல்களை உருவாக்கும் போது நாம் அந்த வழக்காய்விற்குள் இருக்கும் குறிப்பிட்ட நிலையை அறிவோம் இப்போது இந்த குறிப்பிட்ட பெயரிடுதல் செயல்முறையை சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸின் அதே வழக்கு ஆய்வின் உதவியுடன் நாம் பார்ப்போம் புன்னகையுடன் ஒரு வியூகம் புன்னகையுடன் உத்தி அது எப்படி நடக்கும் என்பதை இந்த வழக்காய்வின் ஒரு தொகுதியில் வணிக போட்டி மேன்படுவதற்கும் தெளிவற்ற ஆதாரங்களை விளக்குவதற்கும் வணிக யுக்தி வடிவமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படலாம் எனவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் நாம் அடையாளம் காண வேண்டிய பலவீனங்களாகும் மேலும் தொழில்துறைக்கு சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட நிறுவன அமைப்பின் பொதுவான மற்றும் தொடர்புடைய பலம் என்ன இந்த டெம்ப்ளட்ஸ் மூலம் நாம் பொருத்தமான யுக்தியை அடையாளம் காண வேண்டும் இந்த செயல்முறை வழக்காய்விலிருக்கும் வேறுபாடுள்ள கருத்தைப் புரிந்துகொள்வதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்க உதவுகின்றன நான் இங்கே குறிப்பிடுவதைப் போலவே நாம் போட்டியாளர்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே போட்டியாளர்களை நாம் கருத்தில் கொள்ளும்போது போட்டியின் மூலம் அந்நிறுவனம் பெறும் நன்மைகளின் அடிப்படையில் அவர்களின் வணிக யுக்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு நிறுவன அமைப்பின் வேறுபட்ட வணிக யுக்தியை செயல்படுத்துவதின் மூலம் மதிப்பு நடவடிக்கைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அதன் முழு மதிப்பு சங்கிலியை எவ்வாறு வடிவமைக்க வேண்டும் என்பதை இது விளக்குகிறது அது செயல்படுகிறது எனவே இவ்விஷயத்தில் ஒரு நிறுவனத்தின் வேறுபாடுள்ள அந்த குறிப்பிட்ட யுக்தியின் மூலம் ஒரு சிறந்த செயல்திறன்முறையை செயல்படுத்துவத்தின் மூலம் ஒரு சிறந்த மதிப்பு சங்கிலியை உருவாக்கி இயக்க முடியும் இப்போது இந்த குறிப்பிட்ட பெயரிடுதல் செயல்முறை சிங்கப்பூர் சர்வதேச விமான துறையால் செயல்படுத்தப்படும் சிங்கப்பூர் உட்புற விமானத்துறை பிரிவில் சாத்தியமான பதில்களின் மாதிரிகள் வழங்கப்படுகின்றன புன்னகை வியூகம் என்ற வழக்காய்வில் முதலில் நீங்கள் இந்த வழக்காய்வை சொந்தமாக முயற்சி செய்து நினைவில் கொள்ளுங்கள் மேலும் பரிந்துரைக்கப்பட்ட அணுகுமுறை நடவடிக்கை ஸ்லைடுகளிலிருந்து உதவிக்குறிப்புகள் மற்றும் டெம்ப்ளட்ஸ் ஆகியவற்றைப் பயன்படுத்தி நாம் எதிர்பார்க்கும் ஒரு அசல் பகுப்பாய்வை பங்கேற்பாளர்களிடம் சுயமாக பகுப்பாய்வை செய்யச்சொல்லி கேட்க வேண்டும் இங்கே மிகவும் வரவேற்கத்தக்கது என்னவெனில் வழக்காய்வில் காட்டப்பட்டதுபோல் வேறுபட்ட மற்றும் கூடுதல் கருத்துகளை அறிந்து கொள்ளலாம் எனவே இந்த குறிப்பிட்ட உள்ளீடுகளால் மட்டுமே நாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை பயிற்சியாளர்கள் பங்கேற்பாளர்களுக்கு வெவ்வேறு உள்ளீடுகளை பற்றி சொல்லலாம் இந்த டெம்ப்ளட்ஸில் அவை அடங்கும் இது உண்மையான பதிலாக இல்லாவிட்டாலும் கற்றலுக்கு வழிவகுக்கும் செயல்முறை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே உண்மையில் நாம் ஒரே மாதிரியான பதிலை எதிர்பார்த்து வருவதில்லை பதில்கள் மாறுபடலாம் அல்லது சரியான பதிலாகவோ தவறான பதிலாகவோ இருக்கலாம் ஆனால் நாம் ஒரு பதிலை அறிந்து கொள்வதற்கான சிறந்த அணுகுமுறையாக இது இருக்கலாம் எனவே வழக்காய்வின் பகுப்பாய்வில் பயிற்சியாளர்களுக்கு அவர்களின் பொது சுற்றுச்சூழல் தொழில்துறைகள் போட்டியாளர்கள் அவர்களின் பலம் மற்றும் பலவீனங்கள் ஆகியவற்றில் லெபெல்லிங் செய்யுங்கள் என்று சொல்லி பயிற்சி அளிக்க வேண்டும் எனவே மேற்கூறிய இந்த 5 புள்ளிகள் எப்போது பரிசீலிக்கப்படும் என்றால் அப்பொழுது தான் ஒரு குறிப்பிட்ட வணிக யுக்தியை உருவாக்குவதை நோக்கி நம்மை வழிநடத்தும் சில உள்ளீடுகளுடன் நாம் வெளியே வர உதவும் மேலும் இங்கே லேபிளிங் காட்டப்பட்டுள்ளது வெவ்வேறு வகையான இரண்டு லேபிளிங் உள்ளன எனவே ஒரு முக்கியமான வார்த்தைகளை கொண்டு ஒரு நிறுவனத்திற்கான லேபிளிங்கை உருவாக்குங்கள் பின்னர் லேபிளிங் நிச்சயமாக இருக்கும் மூன்றாவது முக்கியமான கருத்து என்னவெனில் வழக்காய்வில் பகுப்பாய்வு செயல்பாட்டின் சுருக்கத்தைப் பற்றியதாகும் வழக்காய்வின் உண்மைகளை தெளிவாகவும் புரிந்துகொள்ளக்கூடிய பயனுள்ள வடிவமாகவும் வெளிப்படுத்துவதே நல்ல வழக்காய்வு பகுப்பாய்வின் முக்கிய பங்கு என்னவெனில் ஒரு குறிப்பிட்ட சிக்கல்களைப் பற்றி விவாதிப்போம் என்று சுருக்கமாக கூறுகிறது எனவே இங்கே நான் வழக்காய்வின் ஒரு கருத்தை சுருக்கமாகச் கூறுவதற்கு முன் லேபிளிங்கை பற்றி சொல்லி முடிக்க விரும்புகிறேன் பொதுவாகவே உண்மைகள் எதுவாக இருந்தாலும் அதன் உண்மைகளை நிலைநிறுத்துங்கள் முக்கிய கேள்விகளை நாங்கள் இதுவரை அடையாளம் கண்டுள்ளோம் பின்னர் வழக்கை பிலிப் மற்றும் ஸ்கிம் செய்து படியுங்கள் வழக்காய்வின் தொடக்கத்தையும் முடிவையும் கவனமாகப் படியுங்கள் வழக்காய்வின் வேறுபட்ட பகுதிகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் குறிப்பிட்ட தொழில்துறை ஒரு இயல்பான மற்றும் பொதுவான சூழலுடன் தொடர்புடையது மேலும் பொருளாதாரம் எப்படி சீராக நடந்து கொண்டிருக்கிறது அங்கு ஒரு எளிமையான அணுகுமுறை இருக்க வேண்டும் சமூக பொருளாதார சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப மற்றும் அரசியல் சூழல் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் நாம் தொழில்துறையில் ஈடுபடும்போது இவை அனைத்தையும் கவனத்தில் கொள்வது போல போட்டியாளர்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நமது தொழில் யுக்தி போட்டியாளர்களால் மாற்றியமைக்கப்படுகிறது மேலும் நமது போட்டியாளரால் இந்த குறிப்பிட்ட தொழிற்துறையின் உத்திகள் வேறுபடுத்தப்படுகிறது இந்த வழக்காய்வை நாம் பகுப்பாய்வு செய்யும்பொழுது போட்டியாளர்களின் தொழில் யுக்தியையும் சரியான முறையில் பகுப்பாய்வு செய்ய வேண்டி வரும் வழக்காய்வின் இராண்டாம் நிலை அதன் வலிமை பற்றியதாகும் மேலும் நாம் பகுப்பாய்வு செய்யும் இந்த குறிப்பிட்ட தொழிற்துறையை பற்றி எடுத்துக் கூறுகிறோம் எடுத்துக்காட்டாக சிங்கப்பூர் சர்வதேச விமானத்துறையின் பலம் அதன் நேர்மறையான மற்றும் எதிர்மறை புள்ளிகள் என்ன பலவீனங்கள் என்ன எனவே இப்போது நாம் மூன்றாம் நிலை பற்றி பார்ப்போம் சுருக்கமாக அதன் முக்கியமான கேள்விகள் இருக்கும் வழக்காய்வில் குறிக்கப்பட்டுள்ள முக்கிய உண்மைகளை வெளி கொண்டுவருவதே இங்குள்ள ஒட்டுமொத்த குறிக்கோளாக இருக்கும் வழக்காய்வின் உண்மையான நிலை என்ன என்று சுருக்கமாகக் கூறவும் வழக்காய்வை எவ்வாறு சுருக்கமாகக் கூறுவது பதிவு செய்தல் முறையை இப்போது இந்த உருவாக்குதல் மற்றும் பெயரிடுதல் மூலம் நாம் கற்றுக்கொண்டவையாகும் இந்த செயல்முறையைச் பற்றி சுருக்கமாகக் கூறும்போது சிறிது நேரம் ஆகலாம் எனவே பயிற்சியாளர்களுக்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும் அதாவது அவர்கள் இந்த வழக்கு ஆய்வின் கட்டமைப்பை பற்றி கூறும்போது வழக்காய்வை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் பெயரிடல் அடிப்படையில் சுருக்கமாக அதன் கருத்துகளை கூறுவார்கள் இந்த செயல்முறைக்கு சிறிது நேரம் ஆகலாம் ஆனால் குறிக்கப்பட்ட அனைத்தையும் சேர்க்க முயற்சிக்காதீர்கள் மேலும் ஒரு பயிற்சியாளர் குறித்த நேரத்தில் குறித்த கருத்துகளை சுருக்கமாகக் கூற வேண்டிய அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை சுருக்கமாகச் சொன்னால் சில அம்சங்கள் அவ்வளவு பொருத்தமாக இல்லாததால் அவை மறைக்கப்படாமல் இருக்கக்கூடும் எனவே பயிற்சியாளர்களுக்கு அந்த குறிப்பிட்ட கருத்துகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் மேலும் அவர் அந்த குறிப்பிட்ட கருத்துகள் இல்லாமலும் வழக்காய்வை சுருக்கமாகக் கூறலாம் அந்தந்த பாடப்புத்தகங்களில் உள்ள பொருளைப் பயன்படுத்தி நிரப்ப வேண்டிய சில வெற்று டெம்ப்ளட்ஸ்களை அமைக்கவும் எடுத்துக்காட்டாக பொதுவான கட்டமைப்பானது நடுத்தரமானது எனவே அந்த கட்டமைப்பு ஏற்கனவே உள்ளது பின்னர் போர்ட்டரின் 5 வலிமைகள் அல்லது 3 சிஸ்கள் நிறுவனத்தில் உள்ளன வாடிக்கையாளர் மற்றும் போட்டியாளர்கள் உள்ளனர் 4பிஸ்கள் உள்ளன அவை தயாரிப்பு விலை இடம் மற்றும் பதவி உயர்வு மற்றும் நிதி விகிதம் ஆகியவை உள்ளன எனவே உண்மைகளைச் சுருக்கமாகக் கூறும்போது அந்தந்த உரை புத்தகங்களில் உள்ளடக்கப்பட்ட பொருளைப் பயன்படுத்துவதன் மூலம் சில வெற்று டெம்ப்ளட்ஸ்கள் நிரப்பப்படலாம் எனவே இவ்வகை கருத்துகள் வழக்காய்வில் மட்டும் கட்டுப்படுத்தப்படுவதில்லை சுருக்கப்பட்ட முக்கிய கருத்து என்பது குறிப்பிட்ட வழக்காய்வின் பகுப்பாய்வு நடைமுறை அம்சத்தை கோட்பாட்டு கட்டமைப்போடு இணைப்பதாகும் என் கருத்துபடி வழக்காவின் பகுப்பாய்வைப் பற்றி நாம் பேசும்போதெல்லாம் அது மிக முக்கியமானது அதாவது தத்துவார்த்த கருத்துகளையும் மாதிரியையும் நடைமுறை சூழ்நிலையுடன் இணைக்க முடிகிறது இது ஒரு உண்மையான வழிகாட்டுதலாகும் இந்த உண்மையான வழிகாட்டுதலை உருவாக்குவதற்கு இந்த முறை முக்கியமானது அதாவது இந்த குறிப்பிட்ட பயிற்சி முறையில் நாம் கருதும் வெவ்வேறு சிக்கல்களைச் சந்திக்கிறோம் மேலும் அதற்கு தீர்வை வழங்கும் போது எங்கள் சொந்த கட்டமைப்பை உருவாக்குகிறோம் இப்போது மற்றொரு முக்கியமான விடயம் என்னவெனில் அதன் முக்கியமான கருத்தையை நாம் கருத்தில் கொள்ளும்போது முக்கியமில்லாத கருத்துளை அகற்றுவோம் எனவே நாம் மறைக்கும் அனைத்து உண்மையான கருத்துகள் அப்படி இருக்கக்கூடாது இந்த அதிகரிக்கும் இரண்டு முக்கியமான மற்றும் முக்கியமற்ற உண்மையான கருத்துகளைப் பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இது பயனுள்ள வழக்கு பகுப்பாய்விற்கான கடினமான ஒன்று ஆனால் மிக முக்கியமானது உண்மைகளின் மூலம் நாம் தீர்த்துக்கொள்ள முடியும் எனில் இறுதி பதிலை நாம் மாற்ற முடியுமா என்ற உண்மையை என்ன என்று கணக்கிட முயற்சிக்கவும் எனவே இறுதி பதில் மாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த கோட்பாட்டு வலையமைப்பின் ஆதரவை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் முக்கியமான விஷயங்களை கவனித்துக்கொள்வதும் முக்கியமற்ற விஷயங்களை கைவிடப்பட வேண்டும் தேவையற்ற விஷயங்களை நீக்கும் போது நாம் இதன் அடிப்படையில் செல்லும்போது உண்மைகளில் பணிநீக்கத்தைக் காணத் தொடங்குவோம் எனவே இதனுடன் தொடர்புடைய மற்ற விஷயங்களை அகற்றி ஒன்றிணைப்போம் அதன்காரணமாக வழக்காய்வு நீளமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் வழக்காய்வில் குறிப்பிடப்பட்டுள்ள சிக்கல் சிலவற்றில் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கலாம் வழக்காய்வில் உள்ள உண்மையான கருத்துகளை சுருக்கி எழுதும்பொழுது பணிநீக்கத்தைத் தவிர்ப்பதற்காக வழக்காய்வு முழுவதும் தொடர்புடைய உண்மையான கருத்துகளை குறிக்கவும் எனவே சில உண்மையான கருத்துகளை எந்தவொரு தீர்விற்கும் தொடர்புபடுத்தவில்லை என்றால் நாங்கள் முன்மொழியப் போகும் எங்கள் வணிக யுக்தி அந்த உண்மைகளைப் பற்றியும் குறிப்பிட தேவையில்லை ஏனென்றால் அவர்களுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை அது குறிப்பிட்ட தீர்வுக்கு தேவையற்றதாகும் பிற்காலத்தில் நீங்கள் எப்போதுமே வழக்காய்வுக்கு வரக்கூடிய ஒன்றைச் சேர்க்காததைப் பற்றி வலியுறுத்த வேண்டாம் ஏனெனில் இந்த பகுப்பாய்விற்குப் பிறகு விவாதம் இருக்கும் ஏனெனில் இந்த பகுப்பாய்விற்குப் பிறகு விவாதம் இருக்கும் எனவே ஒரு முக்கியமான விடயத்தை முக்கியமற்றது என்று கருதி நாங்கள் விட்டுவிட்டால் நாங்கள் வெளியேறிவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பங்கேற்பாளரிடம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஏனென்றால் விவாதம் எப்போது நடைபெறுமோ அப்பொழுது குழு விவாதம் நடைபெறும் ஒருவேளை ஒருவர் கண்டுபிடித்த விஷயம் முக்கியமல்ல என்று வெளிவந்திருக்கலாம் அதேசமயத்தில் ஒரு முக்கியமான விஷத்தை நம்மால் இணைக்க முடியும் ஆக அதைப் பற்றி கவலைப்பட ஒன்றும் தேவையில்லை வழக்காய்வில் முக்கியமில்லாத கருத்துகளை நாங்கள் நீக்கியுள்ளதால் நீங்கள் மிக முக்கியமான கருத்துகளை குறித்து சுட்டிக்காட்டுங்கள் ஆக மிக முக்கியமான கருத்துகளை குறித்து முன்னிலைப்படுத்துவோம் முடிவுகள் சில முக்கியமான தரவு புள்ளிகளை அடிப்படையாகக் கொண்டது முக்கியமானது என்னவெனில் அதன் முக்கிய கருத்துகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் உண்மைகளைக் குறிக்க ஒரு ஹைலைட்டர் அல்லது குறியீட்டு முறையைப் பயன்படுத்துங்கள் எனவே அந்த விஷயத்தில் ஹைலைட்டர் அல்லது குறியீட்டு முறை எது பயன்படுத்தப்பட்டாலும் அது முக்கிய உண்மைகளுடன் குறிக்கப்படும் என்பது மிக முக்கியமானது ஆக இந்த முக்கிய உண்மைகள் பரிசீலிக்கப்படும் எனவே வழக்காய்வை சுருக்கமாக எழுதுவது எப்படி உண்மையில் என்ன முக்கியம் நாம் காணும் வெளி மற்றும் உள் காரணிகளில் எது உண்மையில் முக்கியம் எனவே வெளிப்புறம் உள்ப்புறம் மற்றும் என்றால் என்ன பொதுவான சூழல் மிக முக்கியமான மூன்று நான்கு காரணிகள் என்னவெனில் தொழில்துறை போட்டியாளர்கள் அவர்களின் பலம் மற்றும் பலவீனங்கள் என வரம்பிடவும் இந்த குறிப்பிட்ட அடிப்படையில் இந்த லேபிளிங் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வழக்கு ஆய்வை சுருக்கமாகக் கூறுவோம் வழக்கு ஆய்வின் அடிப்படையில் குறிப்பிட்ட வழக்கு ஆய்வுக்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம் இப்பொழுதெல்லாம் உலகமயமாக்கல் அதிகரித்து வருகிறது ஆசியாவிற்கான சர்வதேச விமான பயணத்திற்கான தேவை உதாரணமாக ஆசியாவிற்கான அரசியல் மாற்றங்கள் இந்த குறிப்பிட்ட வழக்கு ஆய்வில் தடையற்ற வர்த்தக சந்தைகளின் அதிகரிப்புகள் அடங்கும் பொருளாதார நிலைமைகள் மிக முக்கியமானவை என்னவெனில் பொருளாதார மந்தநிலை பிரைஸ் சென்சிபிலிட்டி ஏற்படுத்துகிறது தொழில்துறை உள்ளது விமானத் துறையில் ஒருங்கிணைப்பு அளவு மற்றும் நோக்கத்தை அதிகரிக்க அதிகரித்து வருகிறது நிறுவனங்கள் உலகளாவிய இணைப்புகளைத் தேடுவதால் கூட்டணிகள் பெரும் யுக்தியை கையாளும் ஒரு கருவியாகும் வாடிக்கையாளர்கள் அதிகளவில் பிரைஸ் சென்சிபிலிட்டி கொண்டவர்கள் ஆனால் வணிகப் பிரிவில் உள்ளவர்கள் விசுவாசமானவர்கள் சர்வதேச விமானப் பயணத்திற்கு மாற்றீடுகள் எதுவும் இல்லை ஜப்பான் விமான நிறுவனங்கள் தாய் ஏர்வேஸ் மற்றும் கேத்தே ஆகியவை உள்நாட்டு போட்டியாளர்களின் முக்கிய போட்டியாளர்களாக சர்வதேச போட்டியாளர்களாகிய யுனைடெட் கே எம் மற்றும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் United KLM and British Airways நிறுவனங்கள் தான் பிரீமியம் நிலை சேவைக்கு SIA சிறந்த கட்டமைப்பைக் கொண்டுள்ளது அதன் பலம் என்னவெனில் சிங்கப்பூர் பணிப்பெண்ணின் நற்பெயர் மற்றும் பிராண்ட் இமேஜ் இளம் கடற்படை மற்றும் சிங்கப்பூர் விமான நிறுவனங்களின் சிறந்த பயிற்சி வசதிகள் மற்றும் திட்டங்கள் உள்ளன விரிவான பிராந்திய மற்றும் சர்வதேச ரூட் நெட்வொர்க் உள்ளது அது மிக பெரிய பலமாகும் இந்த குறிப்பிட்ட வழக்கு ஆய்வில் குறைந்த செலவில் உயர்தர உழைப்பை வழங்குவதில் பலவீனங்கள் அதிகரித்து வருகின்றன மேலும் புட்டோன்ட் டோவ்ன் இமேஜ் இளையயோர்களுக்கு கவர்ச்சிகரமானதாக இருக்காது மற்றும் உயர் தரமான சேவைக்கு தேவையான அதிக விலை கட்டமைப்பை மாற்றுவது கடினமாகும் எனவே நாம் இந்த குறிப்பிட்ட புள்ளிகள் மற்றும் பரமீடேர்ஸை வழக்காய்வின் சுருக்கமான கருத்தைக் பின்னர் விவாதிப்போம் என்று கூறுங்கள்